நல்லது இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான சூழ்நிலையில் உள்ளோம் இப்போது நான் சற்று விலகி சென்று எனது கவனத்தை சற்றே மாற்றி பின்ன நுண்கணிதம் எனும் சற்றே மாறுபட்ட நுண்கணிதத்தின் சில தலைப்புகளை மதிப்பாய்வுரை செய்ய போகிறேன் மற்றும் பின்ன நுண்கணிதம் சம்மந்தப்பட்ட சில கணக்குகளை தீர்க்கும்பொழுது நாம் இதுவரை உருவாக்கிய அனைத்து இணைமாற்றங்களும் உதவியாக இருக்கும் எனவே நாம் அனைவருக்கும் தெரிந்தது ஒரு சார்பை சார்பற்ற மாறியை பொறுத்து வகைப்படுத்த நமக்கு தெரியும் இப்போது இதனை விவாதிக்கும்பொழுது 1800 களில் எல்ஹாஸ்பிடல் LHospital மற்றும் லீப்னிஸ் எனும் இரண்டு கணிதவியலாளர்கள் n என்பது எதிர்மறை அல்லது பின்ன எண்ணாக இருக்கும் பொழுது வகைக்கெழுவை எப்படி கணக்கிடுவது என்று முயன்றுகொண்டிருந்தார்கள் எனும் கதை உண்டு எனவே அவர்கள் எல்ஹாஸ்பிடல் LHospital மற்றும் லீப்னிஸ் எனும் இரண்டு கணிதவியலாளர்கள் ஆவார்கள் எனவே n என்பது பின்ன வரிசை கொண்ட எண்ணாக இருக்கும் பொழுது வகைக்கெழுவை கணக்கிடுவது எப்படி என்று எல்ஹாஸ்பிடல் LHospital வினவினார் இப்பொழுது இதற்கு பதிலளிக்க லீப்னிஸ்ஸிற்கு சற்று நேரமானது இதற்கு லீப்னிஸ் பின்வருமாறு மேற்கோள் காட்டி பேசினார் இப்பொழுது நான் பின்ன வரிசை கொண்டு இந்த வகையிடலை கணக்கிட வேண்டுமெனில் n என்பது அரை என்று கொண்டால் இது ஒரு முரண்பாட்டை நோக்கி செல்லும் வகைக்கெழுவை கணக்கிடுவதில் முரண்பாடுகள் இருப்பினும் முரண்பாடுகளின் மூலம் சுவாரசியமான பல முடிவுகள் வெளிப்படும் என்று அவர் கூறியதாக பிரபலமான குறிப்பு உள்ளது எனவே இந்த புகழ் பெற்ற இந்த இரண்டு கணிதவியலாளர்களுக்கிடையேயான உரையாடல் மூலம் பின்ன நுண்கணிதம் எனும் புதிய வகையான நுண்கணிதம் வெளிப்பட்டது எனவே இன்று முதல் அடுத்த 3 முதல் 6 விரிவுரைகள் வரை நான் இந்த பின்ன நுண்கணிதத்தின் அடிப்படை முடிவுகளை உருவாக்க போகிறேன் எனவே இந்த விவாதம் ஆரம்பித்த இடத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன் எனவே இது லீப்னிஸ் எனவே லீப்னிஸ் என்பவர் 17 ம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மானிய கணிதவியலாளர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார்அறிமுக நுண்கணித புத்தகம் அதில் அவர் எந்த ஒரு சார்பிற்கும் எப்படி வகைக்கெழு கணக்கிடுவது என்று எழுதியிருந்தார் n முழு எண்ணாக இருக்கும் வகை நமக்கு மிகவும் பரிச்சயம் எனவே n என்பது அரையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு சிரமம் எனவே சூழ்நிலை என்னவெனில் n என்பது அரையாக இருக்கும்பொழுது வகையிடலை எப்படி கணக்கிடுவது என்பதாகும் எனவே இதுதான் பின்ன நுண்கணிதம் தோன்றலுக்கான ஆரம்ப புள்ளியாகும் எனவே இது லீப்னிஸ் மற்றும் எல்ஹாஸ்பிடல் அகியோருக்கு இடையேயான விவாதத்தில் ஆரம்பமாகி லீப்னிஸ் 17 ம் நூற்றாண்டில் புத்தகங்கள் வெளியிட்டார் நல்லது இதன் பிறகு 1819 வரை இந்த பாடம் அவ்வளவாக புகழ் பெறவில்லை லாக்ரோயிக்ஸ் என்ற பெயரில் மற்றொரு பிரபல விஞ்ஞானி மற்றொரு புத்தகத்தை எழுதிய நேரம் இது பின்ன நுண்கணிதம் பற்றிய புத்தகம் அவர் இந்த வகைக்கெழுக்களை கணக்கிட தேவைப்படும் சூத்திரங்களை உருவாக்கினார் குறிப்பாக லாக்ரோயிக்ஸ் சூத்திரங்களை உருவாக்கினார் n வரிசை வகைக்கெழுக்களின் சூத்திரங்களை கொண்டு பின்ன வகைக்கெழுக்களை கணக்கிடும் சூத்திரங்களை லாக்ரோயிக்ஸ் உருவாக்கினார் எனவே என்னிடம் n வரிசை வகைக்கெழுக்ககளை கணக்கிடும் இந்த எளிய கோவையை கொண்ட சூத்திரம் உள்ளது எனவே இது மிகவும் நேரடியானது இங்கிருந்து நான் y ன் பின்ன வகைக்கெழுவை கண்டுபிடிக்க லாக்ரோயிக்ஸ் ன் புகழ் பெற்ற சூத்திரத்தை வருவிக்கப்போகிறேன் b பின்னங்களாக மாற்றவும் குறிப்பாக c

ஆனால் கவனியுங்கள் எனது இந்த லாக்ரோயிக்ஸ் சூத்திரத்தை நினைவு கொள்ளுங்கள் லாக்ரோயிக்ஸால் கொடுக்கப்பட்ட சூத்திரத்தை நினைவுகூருங்கள் நாம் சில முடிவுகளை வருவிக்கப் போகிறோம் இந்த சார்புகளின் முடிவுகளை நாம் பின்ன வடிவில் வருவிக்கப்போகிறோம் குறிப்பாக நாம் லியோவில்லேயின் Liouvilles கோவைகளை பயன்படுத்த போகிறோம் நாம் பின்ன நுண்கணிதத்தின் இந்த கூற்றுகளை வருவிக்கும்பொழுது லியோவில்லேயின் Liouvilles குறியீடுகளை பயன்படுத்த போகிறோம் மேலும் செல்கையில் ஃபோரியர் வகைக்கெழுக்களை பார்க்க போகிறோம் ஃபோரியர் வகைக்கெழுக்கள் e